இன்றைய வகுப்பில் எட்ஜ் தூண்டப்பட்ட ஃபிளிப் ஃப்ளாப்பைப் பற்றி விவாதிப்போம் கடைசி வகுப்பில் தொடர்ச்சியான தர்க்க சுற்றுக்கு அதன் அடிப்படை முதன்மை கூறுகளுக்கு நம்மை அறிமுகப்படுத்தினோம் SR தாழ்ப்பாளைப் பற்றி விவாதித்தோம் ஒரு நிலை தூண்டப்பட்ட SR ஃபிளிப் ஃப்ளாப்பை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நாங்கள் கண்டறிந்தோம் இப்போது நமக்கு ஏன் ஒரு விளிம்பு தூண்டப்பட்ட ஃபிளிப் ஃப்ளாப் தேவைப்படுகிறது நமக்கு இது தேவைப்படுகிறது ஏனெனில் கடிகார நிலை கடிகார வெளியீடு அதிகமாக இருக்கும்போது நிலை தூண்டப்படும் போது வெளியீடு மாறும் வெளியீட்டில் இருந்து உள்ளீட்டிற்கு ஏதேனும் பின்னூட்டம் இருந்தால் அல்லது சில உள்ளீடு மாறிக்கொண்டே இருந்தால் சில இடைநிலைகள் மற்றும் பிற விஷயங்கள் சுற்றின் மற்ற பகுதிகளிலிருந்து வருகின்றன எனவே இது கடிகாரம் இயக்கப்பட்ட காலகட்டத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட நிலைகளில்மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் எனவே ஒரு நிலை மாற்றத்திற்குப் பதிலாக ஒன்றுக்கு மேற்பட்ட நிலை மாற்றங்கள் நிகழலாம் அது விரும்ப தக்கதன்று இது வடிவமைப்பு செயல்பாட்டில் அல்லது செயல்படுத்தும் செயல்பாட்டில் கியருக்கு வெளியே கணக்கிடுவதில் வித்தியாசத்தை ஏற்படுத்தலாம் எனவே ஒரே ஒரு நிலை மாற்றம் மட்டுமே நடைபெறுகிறது என்பதையும் அது கடிகாரத்துடன் ஒத்திசைவானது என்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும் அதற்காக எட்ஜ் தூண்டுதலை அணுகுகிறோம் எனவே கடிகாரம் மாறும்போது அதாவது மிகக் குறுகிய காலத்திற்கு மட்டுமே விளிம்பு ஏற்படுகிறது எனவே நேர்மறை விளிம்பு அல்லது எதிர்மறை விளிம்பு தூண்டப்படுகிறது அது செயல்படும் வழி என்றால் கடிகார சுழற்சிக்கு ஒரு நிலை மாற்றம் மட்டுமே நடக்கும் என்பதை நாம் உறுதிப்படுத்த முடியும் ஆமாம் தானே எனவே அதைச் செய்ய மக்கள் பல்வேறு வழிகளைப் பற்றி சிந்தித்துள்ளனர் நாம் அவற்றைப் பற்றி விவாதிப்போம் எனவே உடனடியாக நினைவுக்கு வரும் ஒரு விஷயம்இயக்கம் உள்ள நேரத்தில்கடிகார துடிப்பு அகலத்தை மிகவும் குறுகியதாக உருவாக்குவது மிகவும் குறுகலானது இது பரப்புதல் தாமதம் இதன் மூலம் பின்னூட்டம் அல்லது வரவிருக்கும் சில மாற்றங்கள் குறிப்பிட்ட சுழற்சியில் சுற்றுவட்டத்தின் மற்ற பகுதிகளிலிருந்து கடிகாரம் செய்வதால் அந்த நேரத்தில் அது முடக்கப்பட்டுள்ளது கடிகார துடிப்பு உயர்வானது நேர்மறையானதாக இருந்தால் அதிக அளவிலான தூண்டப்பட்ட ஃபிளிப் ஃப்ளாப் சரி இந்த கடிகாரத்தின் விளைவு இந்த குறிப்பிட்ட சுழற்சியில் மீண்டும் பிரதிபலிக்கப்படாத கடிகாரம் செய்வது எனவே அதற்காக மக்கள் சிந்தித்துள்ளனர் கடிகாரம் இங்கே சாதாரண கடிகாரம் மற்றும் ஒரு துடிப்பு ஒரு சுற்றை உருவாக்கும் இது உங்களுக்குத் தெரிந்த ஒரு நேர்மறையைத் தருகிறது இது விளிம்பு தூண்டுதல் எனவே இந்த துடிப்பு உருவாக்கும் சுற்று அதைப் பெறுவதற்கான ஒரு வழி இது போன்ற இது போன்ற ஒன்றை ஆபத்து தொடர்பான விவாதத்தில் நாம் பார்த்தோம் உங்களுக்கு நினைவில் இருந்தால் எனவே இது திறம்பட ஒரு NOT வாயில் எனவே அந்த நேரத்தில் கடிகாரம் குறைவிலிருந்து உயர்வாக இங்கே செல்கிறது எனவே பரப்புதல் தாமதத்திற்குப் பிறகு இந்த NOT கேட் வெளியீடு அது உயரத்திலிருந்து கீழ் செல்லும் இந்த இரண்டையும்AND செய்யும்போது ஒரு குறுகிய காலத்திற்கு இந்த பரப்புதல் தாமதத்திற்குப் பிறகு நீங்கள் ஒரு சிறிய நேர்மறையான துடிப்பைக் காணலாம் எனவே இந்த கடிகாரம் இந்த சுற்றுக்கு மட்டுமே கிடைக்கும் எனவே மிகவும் குறுகிய துடிப்புடன் ஒரு கடிகாரத்தை நேரடியாக பெறுவது கடினம் மிகவும் நிலையான கடிகாரத்தைப் பெறுவது எனவே இது போன்ற ஒரு துடிப்பு உருவாக்கும் சுற்று ஒரு சிறிய குறுகிய துடிப்பு அகலத்தை உறுதி செய்கிறது இதேபோல் ஒரு எதிர்மறையை விரும்பினால் எதிர்மறை செல்லும் விளிம்பு எதிர்மறை துடிப்பு ஒரு சிறிய துடிப்பு அகலம் எதிர்மறை தூண்டுதலுக்கான குறுகிய துடிப்பு அகலம் எனவே இது குறைந்த அளவிலான தூண்டப்பட்ட அடிப்படை சுற்று என்றால் அடிப்படை ஃபிளிப் ஃப்ளாப் அந்த நேரத்தில் நீங்கள் NOT மற்றும் OR கலவையை வைக்க முடியும் ஒரு குறுகிய எதிர்மறை துடிப்பு அகலத்தை நாம் பெற முடியும் என்பதை நீங்கள் காணலாம் எனவே இந்த குறிப்பிட்ட சுற்றுக்கு அடிப்படை பகுதி தூண்டப்பட்டாலும் திறம்பட நீங்கள் ஒரு விளிம்பைத் தூண்டுகிறீர்கள் இது உண்மையான விளிம்பு தூண்டுதல் அல்ல ஆனால் திறம்பட இது விளிம்பைத் தூண்டும் சரி எனவே இதை நாம் கருத்தில் கொண்டு முன்னேறலாம் இது ஒரு விஷயத்தை உறுதி செய்கிறது எனவே மீண்டும் நாம் பார்ப்பது நாம் செய்ய முயற்சிப்பது மீண்டும் ஒரு சிறிய பிரதிநிதித்துவத்தை உருவாக்குவதேயாகும் இதன் மூலம் விளிம்பில் தூண்டப்பட்ட சுற்று விளிம்பில் தூண்டப்பட்ட எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்பைப் போன்ற ஒரு பிரதிநிதித்துவம் நமக்கு இருக்கும் இந்த முக்கோணத்தை நீங்கள் காணலாம் இங்கே வடிவம் போன்றது இது ஒரு விளிம்பு சரி என்று குறிக்கிறது எனவே இங்கே இன்வெர்ட்டர் எந்த குமிழியும் இல்லாததால் இது நேர்மறையான விளிம்பு தூண்டப்பட்டு இது போன்ற ஒரு குமிழி இருப்பதைக் குறிக்கிறது இது ஒரு இன்வெர்ட்டர் சரி எனவே இது தூண்டப்பட்ட எதிர்மறை விளிம்பு என்று அர்த்தம் இது தெளிவாக இருக்கிறதா உண்மை அட்டவணையைப் பொறுத்தவரை இந்த அம்பு அடையாளத்தை மேல்நோக்கி வைப்பதன் மூலம் இதைக் குறிக்க முடியும் இது நேர்மறையான விளிம்பு தூண்டப்படுகிறது இந்த விளிம்பு அவ்வாறு வரும்போது 0 0 இப்போது நாம் ஒரு கடிகார சுழற்சிக்கு ஒரு நிலை மாற்றம் மட்டுமே நடைபெறுகிறது என்பதைக் குறிக்கிறோம் நாங்கள் உறுதி செய்கிறோம் எனவே முந்தைய மதிப்பு எழுதப்பட்டுள்ளது 0 1 அது 0 1 0 இது 1 மற்றும் 1 1 தடைசெய்யப்படுவதற்கு முன்பு விவாதிக்கப்பட்டது எனவே தொடர்புடைய நேர வரைபடம் சரி எனவே நாம் முன்பு பார்த்த விதம் இப்போது நாம் எப்போது வேண்டுமானாலும் காணலாம் முந்தைய விஷயத்தில் S மற்றும் R ஆகியவற்றில் அதிக மாற்றங்கள் ஏற்பட்டால் அது பிரதிபலித்திருக்கும் ஆனால் இங்கே அது பிரதிபலிக்காது இந்த விளிம்புகளில் மட்டுமே விளிம்பில் இந்த நேர்மறை செல்லும் விளிம்புகள் ஃபிளிப் தோல்வியைத் தூண்டின சுற்றுகளின் நிலை மாற்ற அனுமதிக்கப்படுகிறது எனவே அந்த நேரத்தில் அது S மற்றும் R இன் மதிப்பு என்ன என்பதைக் காண்பிக்கும் எனவே இங்கே Q ஐ 0 ஆக மாற்ற அனுமதிக்கப்பட்டது எனவே அந்த நேரத்தில் S மற்றும் R 0 ஆக இருப்பதால் எந்த மாற்றமும் சரியில்லை எனவே இங்கே மீண்டும் அது T 1 இல் உள்ளது அந்த நேரத்தில் அதை மாற்ற அனுமதிக்கப்படுகிறது இது S 1 க்கு சமம் என்றும் R 0 0 க்கு சமம் என்றும் கண்டறியப்படுகிறது எனவே வெளியீடு 1 ஆகிறது எனவே இங்கே கடிகாரம் அதிகமாக உள்ளது இது 0 ஆகிவிட்டது இது 1 ஆகிவிட்டது நீங்கள் காணலாம் நான் வரைபடத்தை வரைந்தால் அதை ஆனால் வெளியீட்டில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை இது நிலை தூண்டப்பட்டிருந்தால் உடனடியாக ஒரு மாற்றம் இருக்கும் எனவே அது என்ன நடக்கிறது என்பதல்ல அது மீண்டும் நடக்கும் என்று நான் சொல்கிறேன் அது வரும்போதெல்லாம் இந்த விளிம்பில் மட்டுமே சார்ந்து இருக்கும் அந்த நேரத்தில் S மற்றும் R இன் மதிப்பைப் பொறுத்து எனவே S 0 க்கு சமம் மற்றும் R 1 சரி எனவே அது மீட்டமைக்கப்படுகிறது அது மதிப்பு 0 ஆக மாறுகிறது எனவே இது முன்னேறும் வழி இது தூண்டப்பட்ட விளிம்பு தூண்டப்பட்ட மற்றும் நிலை தூண்டப்பட்ட ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கும் அவற்றின் நேர வரைபடத்திற்கும் உள்ள வித்தியாசம் எனவே இப்போது தொடர்ச்சியான தர்க்க வடிவமைப்பில் பயன்படுத்தப்படும் பிற வகை ஃபிளிப் பிளாப்களைப் பார்க்கிறோம் எனவே ஒன்று D ஃபிளிப் ஃப்ளாப் என்று அழைக்கப்படுகிறது D ஃபிளிப் ஃப்ளாப் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது அது எப்படி இருக்கும் எனவே D ஃபிளிப் ஃப்ளாப் இது அடிப்படை SR ஃபிளிப் ஃப்ளாப் பகுதி என்று நமக்குத் தெரியும் எனவே இது S உள்ளீடு மற்றும் இது R உள்ளீடு மற்றும் இது ஏற்கனவே நமக்குத் தெரிந்த கடிகாரம் எனவே நீங்கள் S மற்றும் R க்கு இடையில் ஒரு இன்வெர்ட்டரை வைக்கிறீர்கள் இதன் மூலம் ஒரே ஒரு உள்ளீடு மட்டுமே ஆகிறது ஏனெனில் S மற்றும் R ஆகியவை இந்த முறையில் இணைக்கப்பட்டுள்ளன எனவே இது நிச்சயமாக ஒரு உள்ளீடாகும் கடிகாரத் தூண்டுதல் அந்த கடிகாரத்தைத் தவிர வேறு என்னவென்றால் Q என்பது நிச்சயமாக வெளியீடு மற்றும் Q பட்டியாகும் ஒரு நிரப்பு வெளியீடு உள்ளது எனவே ஃபிளிப் ஃப்ளாப் சரியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே D ஃபிளிப் ஃப்ளாப்பைப் பொறுத்தவரை கடிகாரம 0 அல்லது 1 அதாவது எந்த விளிம்பும் இல்லை என்றால் இது சாதாரணமானது 0 அல்லது 1 எனவே மதிப்பைப் பொருட்படுத்தாமல் முந்தைய மதிப்பு தக்கவைக்கப்படும் எனவே அது 0 ஆக இருக்கும்போதெல்லாம் S என்பது 0 இங்கே இன்வெர்ட்டர் எனவேR 1 மற்றும் விளிம்பு வருகிறது என்ன நடக்கும் இது மீட்டமைக்கப்படும் எனவே ஒரு 0 இருந்தால் 0 வெளியீட்டில் இருக்கும் இதற்கு பதிலாக இது 1 ஆக இருந்தால் இது S 1 மற்றும் இன்வெர்ட்டரால் இது 0 ஆக இருக்கும் விளிம்பு வரும்போது வெளியீடு 1 ஆக இருக்கும் ஆகவே வெளியீட்டிற்கு மாற்றப்பட்டு அங்கு சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் உள்ளீடு எதுவாக இருந்தாலும் அங்கே சேமிக்கப்படும் D ஃபிளிப் ஃப்ளாப் இவ்வாறு செயல்படுகிறது மற்றும் அதன் பயன்பாடு பின்னர் பார்ப்போம் சிக்கலான தொடர்ச்சியான தர்க்கத்தில் செயல்பாட்டில் நாம் பயன்படுத்தும் போது இந்த சுற்றுகள் அனைத்தும் சில சந்தர்ப்பங்களில் சுற்றுகளை அழிக்க அல்லது சுற்றுக்கு முன்னரே அமைத்தல் நிலையை அழித்தல் அல்லது நிலையை முன்னரே அமைத்தல் போன்றவற்றை செய்ய வேண்டும் துவக்கத்தின் போது ஒரு முக்கியமான தேவை எனவே நீங்கள் பல ஃபிளிப் ஃப்ளாப்புகளை இணைத்துள்ளீர்கள் அதிலிருந்து ஒரு சிக்கலான சுற்று ஒன்றை உருவாக்கியுள்ளீர்கள் எனவே நீங்கள் எவ்வாறு தொடங்குவீர்கள் எந்த நிலையிலிருந்து தொடங்குவது வழக்கமாக நீங்கள் 0 0 0 என்று சொல்வதிலிருந்து தொடங்க விரும்பலாம் அல்லது 1 1 1 எனக் கூறலாம் அல்லது அது உங்களுக்குத் தெரிந்த 0 1 0 இலிருந்து இருக்கலாம் இது முன் வரையறுக்கப்பட்டது எனவே அந்த விஷயத்தில் நமக்கு ஏதாவது தேவை அதை அந்த வழியில் தொடங்கலாம் அல்லது கடிகாரத்தைப் பயன்படுத்தாமல் சில நிலைகளை அறிமுகப்படுத்தலாம் இது ஒத்திசைவற்ற முன்னமைவு அல்லது ஒத்திசைவற்ற தீர்வு என்று அழைக்கப்படுகிறது எனவே அதற்காக நாம் என்ன செய்ய முடியும் இது சுற்று கடிகார பகுதி எனவே இதுபோன்ற மற்றொரு OR வாயிலை நாம் சரியாக வைக்கலாம் நாம் முன்னமைவு வைக்கும் போதெல்லாம் 1 க்கு சமமாகவும் தெளிவானது 0 க்கு சமமாகவும் இருக்கும் எனவே இது 1 மற்றும் இது 0 ஆகும் இது கடிகாரத்தைப் பொருட்படுத்தாமல் செய்யும் இப்போது கடிகாரம் தேவையில்லை அதனால்தான் இது ஒத்திசைவற்றதாக இருக்கும் இது 1 ஆக அமைக்கப்படும் இது 0 ஆக இருக்கும் இவை இரண்டும் 0 ஆக இருக்கும்போது மட்டுமே இந்த OR கேட் இந்த உள்ளீட்டில் செயல்படும் இவை இரண்டும் 0 இருக்கும்போது இது OR வாயிலுக்கு கட்டாயப்படுத்தப்படாத உள்ளீடாகும் எனவே இங்கிருந்து என்ன வருகிறது இந்த AND வாயில் மற்றும் இந்த AND வாயில் கடிகாரம் மூலம் மற்றும் D ஃபிளிப் ஃப்ளாப்பில் உள்ளவை வெளியீடு என்ன என்பதை தீர்மானிக்கும் எனவே இதேபோல் தீர்வுக்கு 1 ஆக இருக்கும் இது 1 மற்றும் இது 0 ஆகும் எனவே அது 0 ஆக மாறும் இது 1 சரியானதாக மாறும் இது தெளிவாகிறது எனவே இது ஒரு D ஃபிளிப் ஃப்ளாப்பிற்காக காட்டப்பட்டுள்ளது பின்னர் மீண்டும் குறியீட்டின் விஷயத்தில் ஒரு சிறிய பிரதிநிதித்துவத்தை உருவாக்க நாம் இங்கே pr மற்றும் clear முன்னமைக்கப்பட்டது மற்றும் தெளிவானது எனவே இது செயலில் உயர் முன்னமைக்கப்பட்ட செயலில் உயர் தெளிவானது என்பதால் இது இருந்தது எனவே செயலில் குறைவாக இருந்தால் நாம் இங்கே ஒரு குமிழியை வைத்து இங்கே ஒரு குமிழியை வைத்திருப்போம் எனவே இதற்கு முன் ஒரு நாட் கேட் வைத்திருந்தால் இந்த உயர்வானது உங்களுக்குத் தெரியும் நாம் இங்கே ஒரு குமிழியை வைத்திருப்போம் அது தெளிவாக இருக்கிறதா எனவே இது D ஃபிளிப் ஃப்ளாப்பிற்காக காட்டப்பட்டுள்ளது இது S R ஃபிளிப் ஃப்ளாப்பிற்காகவும் இருக்கக்கூடும் மற்றும் உங்களுக்குத் தெரிந்த எந்த ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கும் சாத்தியமாகும் ஒத்திசைவற்ற முன்னமைக்கப்பட்ட தெளிவான வடிவமைப்பை வடிவமைக்க முடியும் இப்போது JK ஃபிளிப் ஃப்ளாப் என்று அழைக்கப்படும் மற்றொரு வகை ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கு வருகிறோம் எனவே JK SR மீட்டமைக்கப்பட்டது இரண்டு உள்ளீடுகள் இருந்தன எனவே JK ஃபிளிப் ஃப்ளாப் இரண்டு உள்ளீடுகள் இருப்பதைக் காணலாம் எனவே இந்த JK ஃபிளிப் ஃப்ளாப் இணைப்பு எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதைப் பார்த்தால் இது சாதாரண SR ஃபிளிப் ஃப்ளாப் இந்த SR தாழ்ப்பாளை மற்றும் கடிகாரத்துடன் SR ஃபிளிப் ஃப்ளாப் ஆகும் எனவே இந்த மூன்றாவது உள்ளீடு சரியாக இல்லை எனவே இது இல்லாமல் இது நிலையான எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் ஆகும் தயவுசெய்து இந்த பகுதியை புரிந்து கொள்ளுங்கள் எனவே இந்த பின்னூட்டம் இதை ஒரு பின்னூட்டத்தை அகற்றினால் இது உங்கள் Sமற்றும் இது உங்கள் R இது நிலையான SR ஃபிளிப் ஃப்ளாப் ஆகும் எனவே JK ஃபிளிப் ஃப்ளாப்பைப் பெறுவதற்கு Q என்பது இந்த R உடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் நாம் உள்ளீட்டிற்கு SR ஃபிளிப் ஃப்ளாப்பிலிருந்து வேறுபடுத்துவதற்குவேறு பெயரைக் கொடுக்கிறோம் AND வாயிலுக்கு மூன்றாவது உள்ளீடாக எஸ் இருந்த இடத்திற்கு Q பட்டி வருகிறது அதற்கு நாம் J என்ற பெயரைக் கொடுக்கிறோம் அது நன்றாக இருக்கிறதா எனவே JK ஃபிளிப் ஃப்ளாப் செய்யப்படுவது இப்படி தான் எனவே SR ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கான உண்மை அட்டவணையில் இருந்து JK flip flop ன் உண்மை அட்டவணை இப்போது எவ்வாறு வேறுபடுகிறது எனவே நாம் விசாரித்தால் J மற்றும் K 0 மற்றும் 0 ஆக இருக்கும்போதெல்லாம் இது AND வாயில் 0 என்பது கட்டாய உள்ளீடு என்பதைக் காணலாம் எனவே கடிகாரம் இருக்கும்போதெல்லாம் பின்னூட்டத்தை பொருட்படுத்தாமல் இந்த உள்ளீடு 0 மற்றும் 0 ஆக இருக்கும் எனவே இதன் பொருள் என்ன கடைசி மதிப்பு இருக்கும் தெளிவான முதல் பகுதி சரி இது 0 ஆக இருந்தால் இது மீண்டும் 1 ஆக இருந்தால் 0 ஒரு கட்டாய உள்ளீடு எனவே இது 0 ஆக இருக்கும் இந்த உள்ளீடு Q 0 ஆக இருந்தால் இந்த உள்ளீடு இது 1 என்றால் இந்த பகுதியை புரிந்து கொள்ளுங்கள் Q 0 ஆக இருந்தால் 0 இங்கே பின்னூட்டமாக இருக்கும் எனவே இது 0 ஆக இருக்கும் எனவே 0 0 என்றால் முந்தைய மதிப்பு தக்கவைக்கப்படும் எனவே 0 இருந்தால் அது 0 ஆகவும் 1 என்பது 1 ஆகவும் இருக்கும் அதற்கு பதிலாக முந்தைய மதிப்பு 1 ஆக இருந்தால் இது 0 ஆக இருந்தது எனவே இந்த 0 இங்கே வந்து இந்த 1 இங்கு வந்து கடிகாரம் அதை இயக்குகிறது எனவே இது 1 ஆக மாறும் எனவே 0 மற்றும் 1 என்பதன் பொருள் என்ன வெளியீடு 0 ஆக மாறும் அது மாற்றியமைக்கப்படும் எனவே இரண்டிலும் கடந்த மதிப்பு 0 அல்லது 1 ஆக இருந்தாலும் வெளியீடு 0 ஆகிறது எனவே 0 1 வெளியீடு 0 ஆகிறது என்பது தெளிவாகிறது எனவே சமச்சீரில் இருந்து நீங்கள் 1 0 க்கு சொல்லலாம் வெளியீடு 1 ஆக மாறும் பின்னர் இந்த பின்னூட்டம் கொடுக்கப்பட்ட கடைசி சாதக நிலைக்கு வருகிறது மேலும் SR ஃபிளிப் ஃப்ளாப் JK ஃபிளிப் ஃப்ளாப்பிலிருந்து வேறுபட்டது இதன் மற்ற மூன்று வரிசை களுக்கும் உண்மை அட்டவணை ஒன்றே எனவே இது 1 மற்றும் 1 ஆக இருக்கும்போது இது 0 என்றும் இது முந்தைய மதிப்பு 1 என்றும் நீங்கள் அதை 1 1 ஆக மாற்றியுள்ளீர்கள் இப்போது கடிகாரம் இயக்கப்பட்டது எனவே இந்த 0 இங்கே வந்துள்ளது சரி இந்த கடிகாரம் இந்த 1 அங்கு செல்கிறது நாம் அந்த நேரத்தில் கடிகாரத்தை செயல்படுத்தினோம் So what has happened to the output So 1 1 1 this output is 1 AND gate and this is 0 so this is 0 எனவே வெளியீட்டிற்கு என்ன நேர்ந்தது எனவே 1 1 1 இந்த வெளியீடு 1 AND வாயில் மற்றும் இது 0 எனவே இது 0 ஆகும் எனவே 1 மற்றும் 0 S மற்றும் R வெளியீடு 1 ஆக மாறும் இந்த வெளியீடு 0 ஆக மாறும் இது தெளிவாக இருக்கிறதா எனவே இது 0 ஆக இருந்தால் அது 1 ஆகிறது மீண்டும் சமச்சீரில் இருந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஏனெனில் இது ஒத்தது எனவே முந்தைய வெளியீடு 1 ஆக இருந்தால் இது 0 ஆக இருந்தால் அது 0 ஆக இருந்திருக்கும் இது 1 ஆக இருந்திருக்கும் எனவே அடிப்படையில் அது அந்த நேரத்தில் மாறுகிறது இது தெளிவாக இருக்கிறதா எனவே இது இனி தடைசெய்யப்படாது இது SR ஃபிளிப் ஃப்ளாப் 1 1 உள்ளீடு இப்போது 1 1 வழங்கப்பட்டால் முந்தைய நிலை தலைகீழ் எனவே இதுதான் JK ஃபிளிப் ஃப்ளாப் உண்மை அட்டவணை மற்றும் சின்னம் இப்படி இருக்கும் செயலில் குறைந்த முன்னமைவு மற்றும் தெளிவானது நீங்கள் வைத்திருந்தால் சின்னம் வழங்கப்படும் வழி இதுதான் எனவே இது அடிப்படையில் எதிர்மறை விளிம்பில் தூண்டப்பட்ட JK ஃபிளிப் பிளாப்பை குறிக்கிறது இப்போது மாஸ்டர் ஸ்லேவ் ஃபிளிப் ஃப்ளாப் என்று அழைக்கப்படும் ஒன்றைப் பார்க்கிறோம் சரி எனவே நீங்கள் எஜமானர் மற்றும் அடிமை என்று சொல்லும்போது சுற்று மற்றும் அடிமை கட்டுப்படுத்துவதற்கு ஏதேனும் ஒன்று இருக்கும் அடிமை என்பது அதைப் பின்தொடர்வது அதை முன்னோக்கி எடுத்துச் செல்வது எனவே நாம் எடுக்கக்கூடிய JK ஃபிளிப் ஃப்ளாப் உதாரணம் இந்த விஷயத்தில் இது ஒரு SR ஃபிளிப் ஃப்ளாப் என்று நீங்கள் காண்கிறீர்கள் எனவே அடிமை எப்போதும் SR ஃபிளிப் ஃப்ளாப் சரி எஜமானர் என்பது flip flop வகை பொறுத்து உள்ளது இங்கே நாம் JK ஃப்ளாப்பைப் பற்றி பேசுகிறோம் எனவே இது பின்னூட்டம் கொண்ட ஜே ஃபிளிப் ஃப்ளாப் ஆகும் மேலும் இந்த பின்னூட்டம் இங்கே வந்து கொண்டிருக்கிறது இது அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லப்படும் எனவே இந்த இரண்டு புள்ளிகளில் ஒரு இடைநிலை வெளியீடு உள்ளது இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் ஒரு கடிகாரம் இணைக்கப்பட்டுள்ளது அதாவது எந்த கடிகாரமும் தலைகீழாக செல்கிறது - அதாவது கடிகாரம் செயலில் இருந்தால் தர்க்கம் உயர்வு எனவே இது குறைந்த தர்க்கத்திற்குச் செல்லும் போது இது தர்க்கம் குறைவில்இருந்து தர்க்க உயர்வு வரை செல்லும் எனவே இது 1 இல் செயலில் இருக்கும்போது இதன் நிலை தூண்டப்படுகிறது அவற்றில் ஒவ்வொன்றும் நிலை தூண்டப்படுகிறது துடிப்பு உருவாக்கும் சுற்று இல்லை என்பதை நீங்கள் காணலாம் மற்றும் பிற விஷயங்கள் உள்ளன எனவே இது செயலில் இருக்கும்போது இது செயலற்றது மற்றும் இது செயலற்ற நிலையில் இருக்கும்போது இது செயலில் இருக்கும் எனவே அது உண்மையில் எவ்வாறு உதவுகிறது எனவே அது செயலில் இருக்கும்போது உள்ளீடு காரணமாக உள்ளீடு எதுவாக இருந்தாலும் வெளியீடு முதன்மை வெளியீட்டிற்கு வரும் இது இறுதி வெளியீட்டிற்கு செல்ல முடியாது ஏனெனில் அடிமையின் இந்த பகுதி இப்போது செயலற்ற நிலையில் உள்ளது இப்போது அடிமை இது செயலற்றதாக மாறும்போது இப்போது அடிமை செயலில் உள்ளது எனவே இந்த எஜமானரின் வெளியீடு எதுவாக இருந்தாலும் இது செயலற்றதாக இருந்தால் முந்தைய நிலை தக்கவைக்கப்படும் இவை அனைத்தும் 0 ஆக இருந்தால் 1 1 எனவே முந்தைய நிலை தக்கவைக்கப்படும் எனவே முதன்மை வெளியீடு தக்கவைக்கப்படுகிறது அந்த முதன்மை வெளியீடு இப்போது இறுதி வெளியீடு சரி எனவே இப்போது பின்னூட்டம் சரியாக இருந்தாலும் அதை மாற்றவும் கேட்கிறது கடிகாரமும் இரண்டு உள்ளீடுகளும் 1 ஆக இருந்தால் எனவே மதிப்பு வந்து ஓய்வெடுக்கும் மதிப்பு இங்கே வரும் ஆனால் அது வெளியீட்டை மாற்ற முடியாது மாஸ்டர் இப்போது முடக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் கடிகாரம் குறைவாக உள்ளது கடிகாரம் அதிகமாக இருக்கும்போது அடிமை முடக்கப்படும் எனவே இது ஒரு மாற்று ஆனால் வெளியீடு இங்கே சரியாக வரும் ஆனால் அது அடுத்த கட்ட அடிமை நிலைக்கு செல்லப்போவதில்லை எனவே ஒரே ஒரு நிலை மாற்றம் மட்டுமே இதற்குள் உத்தரவாதம் அளிக்கப்படுவது உங்களுக்குத் தெரியும் இந்த கடிகாரம் அதிகமாக இருக்கும்போது வேறு இடங்களிலிருந்து ஏதேனும் வருகிறதென்றால் அது நிலையானதாக இருக்க வேண்டும் அது கதையின் மற்றொரு பகுதியாகும் எப்போதெல்லாம் இது குறைகிறதோ அப்போதெல்லாம் அடிமை மாறுகிறது எப்போதெல்லாம் இது அதிகமாகிறதோ அப்போதெல்லாம் எஜமானர் மாறுகிறது அதன்பிறகு திறம்பட எந்த மாற்றமும் ஏற்படாது அடிமை இங்கே மாறலாம் ஆனால் வெளியீட்டை எந்த நேரத்திலும் மாற்ற முடியாது ஏனெனில் மாஸ்டர் குறைந்துவிட்டார் எனவே திறம்பட நீங்கள் எதிர்மறையான விளிம்பை இங்கே தூண்டுகிறீர்கள் அது அல்ல எனவே இது ஒரு ரவுண்டானாவில் விளிம்பைத் தூண்டும் மற்றொரு வழி எங்கே என்று சொல்லலாம் தனித்தனியாக அவை நிலை தூண்டப்படுகின்றன மேலும் குறுகிய துடிப்பு அகலம் மற்றும் அது போன்ற விஷயங்களில் கட்டுப்பாடு இல்லை ஆனால் உள்ளீடு நிலையானதாக இருக்க வேண்டும் JK ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கு பதிலாக நீங்கள் SR மாஸ்டர் ஸ்லேவ் அல்லது D மாஸ்டர் ஸ்லேவ் விரும்பினால் இந்த ஆரம்ப கட்டத்தை D அல்லது சே ஆக மாற்ற வேண்டும் அடிமை எப்போதும் SR ஃபிளிப் ஃப்ளாப்பாக இருப்பார் ஏனெனில் மாஸ்டரின் Q மற்றும் Q பட்டியில் இருந்து இரண்டு உள்ளீடுகள் வருகின்றன இது நான் சொல்லும் ஒரு வழியாகும் இதுமக்கள் வழங்கியமாஸ்டர் ஸ்லேவ் ஃபிளிப் ஃப்ளாப்பின் பிரதிநிதித்துவத்தின் ஒரு சுருக்கமான வழி எனவே கடிகாரம் நிலை தூண்டப்படுகிறது ஆனால் வெளியீடு பின்வரும் விளிம்பில் மாறுகிறது எனவே இது உங்கள் ஃபிளிப் ஃப்ளாப் காட்டி மற்றும் அதனுடன் முன்னமைக்கப்பட்ட மற்றும் தெளிவான கிடைக்கக்கூடிய பின்னர் ஒத்திசைவற்றது எனவே இது இந்த முறையில் குறிக்கப்படும் இப்போது உள்ளீட்டு கதவடைப்பு மூலம் விளிம்பில் தூண்டுவதைப் பார்ப்போம் இது ஒரு விளிம்பைத் தூண்டும் சுற்று எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மாதிரியாக நீங்கள் காணலாம் எனவே வழி பற்றி எந்த வட்டமும் இல்லை குறுகிய துடிப்பு அகலமும் துடிப்பு உருவாக்கும் சுற்று அல்லது மாஸ்டர் அடிமை மற்றும் மாஸ்டரில் அடிப்படையில் நிலையான உள்ளீடு எனவே அந்த விஷயங்கள் பாகங்கள் உங்களுக்குத் தெரிந்திருக்கலாம் நிலைமைகள் அகற்றப்படலாம் அது எவ்வாறு இயங்குகிறது என்பதைப் பார்ப்போம் ஒரு D ஃபிளிப் ஃப்ளாப்பை ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கொள்கிறோம் சரி நீங்கள் காணக்கூடிய அடிப்படை சுற்று ஒரு வகையான தாழ்ப்பாளை மற்றொரு தாழ்ப்பாளை மற்றும் இது மற்றொரு தாழ்ப்பாளை எனவே 1 2 3 4 மற்றும் 5 6 மற்றும் இங்கே ஒரு 3 உள்ளீடு உள்ளது மற்றதெல்லாம் 2 உள்ளீடு இந்த சுற்று எவ்வாறு இயங்குகிறது என்பதை இப்போது காண்கிறோம் இந்த சுற்று எவ்வாறு செயல்படுகிறது நாம் எடுத்துக்காட்டுகள் வழியாக செல்வோம் எனவே D ஆரம்பத்தில் 0 என்று நீங்கள் கருதுகிறீர்கள் D ஆரம்பத்தில் 0 மற்றும் வெளியீடு 0 அல்லது 1 ஆக இருக்கலாம் அந்த பகுதியை நாம் பார்ப்போம் அது அவற்றில் ஏதேனும் ஒன்று சரி இந்த வெளியீடு இங்கே மட்டுமே இணைக்கப்பட்டுள்ளது இது வேறு எந்த கட்டத்திற்கும் வழங்கப்படவில்லை எனவே D 0 ஆக இருக்கும்போதெல்லாம் இது வெளியீடு ஏனெனில் இது NAND வாயிலுக்கு ஒரு கட்டாய உள்ளீடு எனவே இது வெளியீடு 1 ஆகும் மீதமுள்ள கடிகாரத்தைப் பற்றி நாம் பேசுகிறோம் இது நாம் பேசும் ஒரு நேர்மறையான விளிம்பாகும் எனவே கடிகாரம் 0 இல் உள்ளது என்றால் அது செயலற்றது - வெளியீடு அதன் மதிப்பை மாற்றவில்லை எனவே அது எவ்வாறு நடக்கிறது என்பதைப் பார்ப்போம் எனவே கடிகாரம் 0 என்றால் இது 1 என்றும் இதுவும் 1 என்று பொருள் எனவே இந்த 1 இங்கே பின்னூட்டம் இந்த 1 இந்த பின்னூட்டத்திலிருந்து வருகிறது மற்றும் கடிகாரமும் 1 எனவே இந்த 1 மீண்டும் இந்த இடத்திற்குச் செல்கிறது இந்த 1 இங்கே முடிந்துவிட்டது எனவே 1 1 அதை 0 சரியாக ஆக்குகிறது எனவே 11 முந்தைய மதிப்பு தக்கவைக்கப்படும் அது 0 ஆக இருந்தால் அது 0 ஆக இருக்கும் அது 1 ஆக இருக்கும் அது 1 ஆக இருக்கும் அதற்கு நேர்மாறாக Qn மற்றும் Qn பட்டி இதற்கு நேர்மாறாக இருக்கும் இது தெளிவாக இருக்கிறதா இப்போது என்ன நடக்கிறது கடிகாரம் 0 முதல் 1 வரை மாறும் எனவே முதலில் பாதிக்கப்படும் வாயில்கள் யாவை கடிகாரத்துடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ள வாயில்கள் எனவே கடிகாரம் மன்னிக்கவும் இது 0 மற்றும் இது 0 மற்றும் இந்த 0 இங்கே பின்னூட்டம் சரி எனவே கடிகாரம் 1 ஆகிறது என்றால் இது 1 ஆகிறது எனவே இந்த மூன்று 1 கள் இந்த மூன்று 1 கள் அதை 0 ஆக்குகின்றன இப்போது கடிகாரம் இங்கே 1 ஆகிவிட்டது ஆனால் இந்த குறிப்பிட்ட வாயில் இந்த 0 முடிந்துவிட்டது எனவே இந்த 0 இதை 1 ஆக வைத்திருக்கிறது வேறு ஏதாவது மாற்றம் உண்டா இல்லை ஏனென்றால் இந்த 0 ஆக இருக்கும்போது அது இங்கே மாறிவிட்டது எனவே இங்கே 0 பின்னூட்டம் இந்த 0 அதை 1 க்குத் தடுத்து நிறுத்துகிறது அத்தகைய மாற்றம் எதுவும் இல்லை எனவே இந்த 1 மற்றும் இந்த 1 ஒன்றாக இது 0 ஆகும் எனவே 1 மற்றும் 0 ஆகியவை நிகழும் என்று நாம் காண்கிறோம் எனவே இது 0 ஐ 1 க்குச் செல்லும் ஏனென்றால் NAND வாயிலுக்கு இது உள்ளீட்டை கட்டாயப்படுத்துகிறது மேலும் இது 1 1 மீண்டும் கொடுக்கப்படுகிறது இது 0 எனவே முந்தைய மதிப்பு 0 அல்லது 1 எதுவாக இருந்தாலும் இது 0 ஆக இருக்கும் இது 1 சரி எனவே D 0 என்றால் Q 0 அதுதான் D ஃபிளிப் ஃப்ளாப் அது எப்படி இருக்க வேண்டும் இப்போது அது விளிம்பில் தூண்டப்பட்டதா இல்லையா என்பதைப் பார்ப்போம் இப்போது கடிகாரம் 1 கடிகாரம் அதிகமாகும்போது இது இப்படி மாறிக்கொண்டிருப்பதை நாங்கள் கண்டோம் கடிகாரம் 1 ஆகிவிட்டது எனவே என்ன அந்த நேரத்தில் வெளியீடுகள் என்ன இது 0 D 0 எனவே D 0 என்றால் இது இது 0 மற்றும் இது 1 கடிகாரம் 1 இல் உள்ளது இது 0 என்றால் இது 1 இது 0 சரியானது மற்றும் வேறு என்ன எனவே இது 1 மற்றும் இந்த 0 இங்கே வந்து கொண்டிருக்கிறது நான் இந்த கட்டத்தைப் பற்றி பேசுகிறேன் மாற்றங்களை பற்றி பேசவில்லை இந்த 1 இங்கே வருகிறது எனவே இந்த 0 இங்கே கடிகாரம் 1 எனவே இப்போது அனைத்து உள்ளீடுகளும் புரிந்து கொள்ளப்பட்டுள்ளன D ஐ மாற்றுவதற்கு முன்பே இந்த கட்டத்தில் நாம் இங்கே இருக்கிறோம் எனவே கடிகாரம் 1 இப்போது நாம் D ஐ 0 முதல் 1 ஆக மாற்றியுள்ளோம் அது 0 முதல் 1 வரை மாறும்போது என்ன நடக்கும் எனவே அது முதலில் எங்கு பாதிக்கப்படுகிறது முதலில் அது எங்கு பாதிக்கிறது என்பதைப் பார்க்க வேண்டும் எனவே இது முதலில் இந்த குறிப்பிட்ட NAND வாயிலை பாதிக்கிறது ஏனெனில் D மட்டுமே இணைக்கப்பட்டுள்ளது எனவே 0 ஆக 1 ஆகும்போது இது 1 ஆகிறது எனவே அதனுடன் தொடர்புடைய விளைவு என்ன எனவே இந்த வாயில் ஏற்கனவே அதன் மற்ற உள்ளீடு 0 எனவே 0 மற்றும் 1 இது 1 இல் மட்டுமே இருக்கும் இல்லையா எனவே இந்த 1 இங்கு மீண்டும் பின்னூட்டப் படுகிறது அது 1 ஆக மட்டுமே உள்ளது எனவே அது 0 ஆக உள்ளது எனவே இல்லை எதுவும் இல்லை வேறு எந்த வாயிலும் பாதிக்கப்படவில்லை எனவே இந்த மாற்றத்தில் நீங்கள் முக்கியமான 1 ஐக் காண்கிறீர்கள் எனவே அவை அனைத்தும் முந்தைய மதிப்பில் மீதமுள்ளன எனவே உள்ளீடு மாறியிருந்தாலும் உள்ளீடு பூட்டப்பட்டுள்ளது எனவே இதுதான் நடக்கிறது இங்கு கடிகாரம் அதிக மாற்றமாக இருந்தாலும் எந்த வித்தியாசத்தையும் சரியாகச் செய்யவில்லை கடிகாரம் 0 முதல் 1 வரை செல்லும் போது மட்டுமே ஒரு வித்தியாசம் ஏற்படுகிறது D 1 க்கு சமமாகவும் கடிகாரம் 0 எனவும் இருந்தால் அதே விஷயம் ஏற்படுவதை நீங்கள் காணலாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நிகழும் மாற்றங்கள் சரியாக இருக்கிறதா என்று நீங்கள் பார்க்க முடியும் இந்த வெளியீடு 1 ஆக மாறும் கடிகாரம் 0 முதல் 1 வரை செல்லும் போது இந்த வெளியீடு 0 ஆக மாறும் அது கடிகாரம் 1 ஆக இருக்கும்போது மற்றும் உள்ளீடு 1 முதல் 0 வரை மாறினால் இந்த வெளியீடு 0 முதல் 1 வரை மாறும் இந்த வெளியீடு 0 முதல் 1 வரை மாறும் எனவே இந்த 1 இங்கே பின்னூட்டத்தைப் பெறுகிறது ஆனால் அதன் மற்ற உள்ளீடு 0 ஆக இருப்பதால் 0 அதை 1 க்குத் தடுத்து நிறுத்துகிறது மேலும் இறுதி நிலைக்கு மாற்றப்படுவதில் எந்த மாற்றமும் இல்லை எனவே நாங்கள் முன்பு செய்ததைப் போன்ற ஒத்த பகுப்பாய்வு செய்தால் உடனடி வெளியீடுகள் காண்பிக்கப்படும் 0 முதல் 1 வரை ஒரு மாற்றம் உள்ளது இது 1 ஆக இருந்தால் வெளியீடு 1 ஆகிறது மற்றும் கடிகாரம் அதிகமாக இருக்கும்போது 1 க்கு 1 முதல் 0 ஆக இருக்கும்போது மாற்றங்கள் இங்கே மட்டுமே நடைபெறுகின்றன ஆனால் அதன்பிறகு மேலும் மாற்றங்கள் எதுவும் இல்லை எனவே அடிப்படையில் உள்ளீட்டில் மாற்றம் இருந்தாலும் உள்ளீடு சரியாக பூட்டப்படாது எனவே இதை நாங்கள் கவனிக்கிறோம் உள்ளீட்டைப் பூட்டுவதன் மூலம் D ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கான விளிம்பைத் தூண்டும் வழி இதுவாகும் எனவே SRJK மற்ற வகை ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கும் இதேபோன்ற காரியத்தை நாம் செய்யலாம் இறுதியாக ஒரு D வகை விளிம்பில் தூண்டப்பட்ட ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கு நாம் ஒத்திசைவற்ற முன்னமைவையும் தெளிவையும் வைக்கலாம் இது ஒரு நிலையான சுற்று நான் உங்களுக்குக் காட்டுகிறேன் IC7474 இது ஒரு இரட்டை அதாவது ஒத்திசைவான செயலில் குறைந்த முன்னமைக்கப்பட்ட மற்றும் தெளிவான இரண்டு நேர்மறையான விளிம்பு தூண்டப்பட்ட ஃபிளிப் ஃப்ளாப் உள்ளது எனவே இந்த முன்னமைக்கப்பட்ட மற்றும் தெளிவானது இந்த முன்னமைக்கப்பட்ட உள்ளீடு இங்கே நேரடியாகச் செல்வதைக் காணலாம் எனவே இது 0 மற்றும் இது 1 எனில் இது 0 ஆக மாறும் இது 1 சரியானதாக மாறும் பின்னர் இந்த வெளியீடு 1 ஆக மாறும் இந்த வெளியீடு 0 சரியாக மாறும் எனவே அது செயலில் குறைவாக உள்ளது எனவே அது குறைவாக இருக்கும்போது அது உயர்கிறது எனவே கடிகாரம் 1 ஆக இருக்கும்போது சாதக நிலைகளை பார்த்தால் அடிப்படையில் கடிகாரம் 1 ஆக இருக்கும் மன்னிக்கவும் கடிகாரம் செயலற்ற கடிகாரம் எனவே இது 0 மற்றும் இது 1 ஆகும் எனவே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பல விஷயங்கள் நன்றாக இருக்கிறது எனவே இதன் மூலம் இன்றைய விவாதத்தை முடிக்கிறோம் நாம் பார்த்தது என்ன ஒரு நிலை தூண்டப்பட்ட ஃபிளிப் பிளாப்பில் ஒரு கடிகார சுழற்சியில் ஒன்றுக்கு மேற்பட்ட அல்லது திட்டமிடப்படாத நிலை மாற்றங்கள் இருக்கலாம் மிகவும் குறுகிய துடிப்பு அகலத்தை உருவாக்கும் துடிப்பு உருவாக்கும் சுற்று வழியாக கடிகாரம் அனுப்பப்பட்டால் திறம்பட ஒரு விளிம்பு தூண்டுதல் சுற்று பெற முடியும் மாஸ்டர் ஸ்லேவ் ஏற்பாடு இரண்டு நிலை தூண்டப்பட்ட ஃபிளிப் ஃப்ளாப்பைப் பயன்படுத்துகிறது இது கடிகாரத்தின் இரண்டு வெவ்வேறு கட்டங்களில் வேலை செய்கிறது உள்ளீட்டு கதவடைப்பைப் பயன்படுத்தி விளிம்பைத் தூண்டுவதற்கு தனி துடிப்பு உருவாக்கும் சுற்று அல்லது முதன்மை அடிமை ஏற்பாடு தேவையில்லை நாம் பார்த்த D மற்றும் JK ஃபிளிப் ஃப்ளாப்புகள் அவர்கள் தங்கள் உண்மை அட்டவணை உடன் எவ்வாறு வேலை செய்கிறார்கள் கடிகார தூண்டுதல் இல்லாமல் ஒரு பிளிப் ஃப்ளாப்பை அமைக்க மீட்டமைக்க ஒத்திசைவற்ற முன்னமைக்கப்பட்ட தெளிவான உள்ளீடுகள் பயனுள்ளதாக இருக்கும் என்பதையும் நாங்கள் குறிப்பிட்டோம்